பிராக்சேமிக்ஸ் நடத்தையின் பொருள் அன்பு பங்கேற்பாளர்களே முதல் வாரத்தின் மூன்றாவது தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இதற்கு முந்தைய தொகுதியில் பிராக்சேமிக்ஸ் பற்றிய அடிப்படை விளக்கங்களையும் அதில் என்னென்ன மண்டலங்கள் இருக்கின்றன என்பதையும் குறிப்பாக நான்கு மண்டலங்கள் இன்டிமேட் சோசியல் பெர்சனல் மற்றும் பப்ளிக் மண்டலங்கள் இருப்பதையும் பார்த்தோம் இவைகள் உணர்த்தக்கூடிய கலாச்சார பொருள்களையும் பார்த்தோம் இன்றைய கலந்துரையாடலில் கலாச்சார வேறுபாடுகள் அடிப்படையில் நெருங்கி தொட்டு உறவாடும் பரிமாற்றமும் தொடாமல் இடைவெளிவிட்டு பழகும்பரிமாற்றம் போன்றவற்றை பார்க்க உள்ளோம் சில கலாச்சாரத்தில் சூழல் எப்படி முக்கியமான பங்கு வகிக்கிறது அதுபோல சிலவற்றில் அப்படி ஏன் இருப்பதில்லை என்பதையும் பார்க்க உள்ளோம் மேலும் பல்வேறு வகையான இடைவெளிகளை பற்றியும் புரிந்துகொள்ளப் முயல்வோமாக நாம் இதற்கு முந்தைய தொகுதியில் கலந்துரையாடல் செய்ததுபோல பிராக்சேமிக்ஸ் என்ற கோணத்தில் தூரங்களை பார்க்கிறோம் நாம் உணர்ந்தோ அல்லது உள்மனதில் தூண்டுதலின் அடிப்படையிலோ நமக்கும் மற்றவருக்கும் இடையே உள்ள இடைவெளியை கடைப்பிடிப்பதன் மூலமாக நமது உண்மை உணர்வுகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்துகிறோம் பிராக்சேமிக்ஸ் கோட்பாடுகளைப் புரிந்து கொள்வதற்கு மைக்ரோ ஸ்பேஸ் கட்டமைப்பதன் மூலம் அறியலாம் இது மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில்பரிமாற்றங்களுக்கு தேவைப்படும் இடைவெளி பற்றியது என்ற கருத்தை Hall ஹால்வெளிப்படுத்துகிறார் மேலும் இது வீட்டில் மற்றும் கட்டிடங்களில் உள்ள இடைவெளிகளை ஒழுங்குபடுத்தவும் இறுதியாக நகரத்தின் திட்டமிடலுக்கு இது பொருந்துவதாக கருதுகிறார் ஆகையால் பிராக்சேமிக்ஸ் என்பது இருவர்கள் கலந்துரையாடும் சூழலிலோ அல்லது குழுவில் கலந்துரையாடும் சூழலிலோ கடைபிடிக்க வேண்டிய இடைவெளியை பற்றி மட்டும் அல்லாது எவ்வாறு இடைவெளிக்கு தொடர்புடைய மற்ற விஷயங்களையும் அதனை கையாளும் முறைகளையும் விளக்குகிறது மேலும்செய்திகளை பரிமாற்றம் செய்யும்போது இது அவசியமாகிறது என்பதையும் விளக்குவதாகும் அதே சமயத்தில் பிராக்சேமிக்ஸ் மக்கள் இவ்வாறு கடைபிடிக்கக் கூடிய இடைவெளி அவர்களுடைய கலாச்சாரப் பின்னணியை பொறுத்து அவர்கள் வெளிப்படுத்த நினைக்கும் உணர்வுகளை தன்னம்பிக்கையுடன் வெளிப்படுத்த உதவுகிறது எந்த விதமான இடைவெளி மக்களிடையே எரிச்சலை ஏற்படுத்தும் என்பதையும் அறிய முடிகிறது ஆனால் ஹாலின் 4 மண்டல கூறுகள் சில சமயங்களில் விமர்சனம் செய்யப்படாமல் இருந்தாலும் சில சமயம் பாராட்டுதல்களைப் பெற்றிருக்கிறது அவருடைய அடிப்படை யூகம் அதாவது பிராக்சேமிக்ஸ் செயல்பாடுகள் கலாச்சாரம் தொடர்புடையது என்பது இதுவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும் மேலும் நாம் இந்த வகையான கலாச்சார தொடர்பை இப்போது பார்க்க உள்ளோம் ஹால் கலாச்சாரத்தை 2 வகையாக பிரிப்பதற்கு பரிந்துரைக்கிறார் அவருடைய 1959 ல் வெளியான The silent Language என்ற புத்தகத்தில்Contact culture தொட்டு உறவாடும் கலாச்சாரம் Non contact culture தொடாமல் இடைவெளிவிட்டு பரிமாற்றம் செய்யக்கூடிய கலாச்சாரம் என்பதை பற்றி பேசுகிறார் அவருடைய கான்டக்ட் கல்ச்சர் என்ற சொல் ஒருவரை ஒருவர் நெருக்கமாக தொட்டு பழகக்கூடிய சில கலாச்சாரத்தை குறிக்கும் இந்த கலாச்சாரத்தில் ஒருவரை ஒருவர் நெருங்கி உறவாடுவது தொட்டு பழகுவது வரவேற்கக் கூடிய ஒன்றாகும் அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் அடிப்படையில் தெற்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அரேபிய நாடுகள் கான்டக்ட் கல்ச்சர் நாடுகள் எனவும் இந்த நாட்டு மக்களுக்கு ஒருவரிடம் ஒருவர் பேசும் பொழுதோ அல்லது குழுவில் கலந்துரையாடல் செய்யும்பொழுது நெருக்கமாக பழகும் பழக்கம் உள்ளது இந்த நாடுகளுடன் ஒப்பிட்டுப் பார்க்கையில் சில நாடுகள் நான் காண்டக்ட் கல்ச்சர் பின்பற்றுகிறது அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் மூலம் வடக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் வடக்கு அமெரிக்க நாட்டு மக்களிடமும் நன்கு வரையறுக்கப்பட்ட இடைவெளியை கடைபிடிக்கும் பழக்கம் குறிப்பாக ஒருவருக்கு ஒருவர் பேசும்பொழுது அதிக இடைவெளி கடைபிடிப்பதை பார்க்கிறார் ஹாலின் பிராக்சேமிக்ஸ் பற்றிய 4 மண்டலங்களுக்கான விளக்கங்களும் Heini Hediger என்ற விலங்கியல் கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படும் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சார்ந்த Ethologist ன் ஆராய்ச்சியின் அடிப்படையில் அமர்ந்திருந்தது இதில் மிருகங்களுக்கு இடையே கடைபிடிக்கப்படும் நேர்த்தியான இடைவெளி குறித்த படிப்பு இவருக்கு ஆழமான உந்துதலாக இருந்தது எனலாம் அவர் இந்த இடைவெளியை பிளைட் க்ரிட்டிக்கல் பர்சனல் and சோசியல் என பெயரிட்டார் ஹால் அவருடைய இந்த மண்டலங்கள் பற்றிய படிப்பில் மனிதர்களுக்கிடையே கடைபிடிக்கப்படும் இடைவெளி பற்றிய அதிக உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளார் ஆனால் பிராக்சேமிக்ஸ்கலாச்சார கோணத்தில் நடத்தையை படிப்பது இவருடைய பங்களிப்பாகும் ஹால் நம்முடைய கவனத்தை ஈர்க்கும் மற்றொரு விஷயம் High and low context கலாச்சாரமாகும் ஒருவருடைய செயல்பாடுகளைப் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் செயல்படும் இடம் பற்றிய முழுமையான செய்தி நமக்குத் தேவைப்படுகிறது இதுவே அவர் கான் டெக்ஸ்ட் என்ற சொல்லின் மூலம் சொல்லக்கூடிய செய்தியாகும் நாம் இருக்கும் இடத்தை பொருத்து சொல்லக் கூடிய விஷயங்கள் என்ன என்பதை முழுமையாக புரிய முடியும் நாம் சொல்ல வரக்கூடிய சொல்லின் பொருள் நாம் அன்றாட வாழ்க்கையின் பயன்படுத்துகிறேன் வார்த்தைகளில் வெளிப்படும் மேலும் அதன் அர்த்தத்தை ஒருவருக்கு ஒருவர் இடையே கடைபிடிக்கக் கூடிய இடைவெளியும் வெளிப்படுத்தும் ஹய் கான்டெக்ஸ்ட் கல்ச்சர் ல் ஒருவருக்கு ஒருவர் செய்தி பரிமாறிக்கொள்வது அதிகமாக குறியீடுகள் மூலமாக இருக்கும் அப்போது வார்த்தையால் சொல்லப்படாத சில விஷயங்களை அந்த இடத்திலிருந்து அறியலாம் இவ்வாறாக ஓரிடத்தில் இருக்கும் குறியீடு செய்தியின் அர்த்தங்களை கொடுப்பதற்கு பங்களிக்கிறது உதாரணமாக சமுதாயத்தில் ஒருவருடைய அந்தஸ்தை பொறுத்து நாம் அவரிடம் பேசும் முறையும் கடைபிடிக்கக் கூடிய இடைவெளியும் அமைகிறது ஹால் தான் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் மூலம் ஜப்பான் மற்றும் ஆசியாவின் சில சமூகங்களும் சில மேற்கத்திய நாடுகளும் குறியீடு கலாச்சார வரிசையில் வருவதாக கூறுகிறார் அவர் ஒரு சுவாரசியமான உதாரணத்தை கூறுகிறார் இது ஆங்கிலேயர் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகும் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தக்கூடிய இரு வாக்கியங்கள் "I hear what to say" மற்றும் "oh I almost agree" ஹய் கான்டக்ட் கலாச்சாரத்தை அறியாத நபர் இதன் அர்த்தங்களை தவறாக புரிந்துகொள்வர் இவைகளை சம்மதம் தெரிவிக்கும் வார்த்தைகளாக எடுத்துக்கொள்வர் ஆனால் உண்மையில் இவைகள் மறுப்பதை வெளிப்படுத்துவதாகும் இதன் உண்மையை ஹய் கான்டக்ட் கலாச்சாரம் உள்ளடக்கியிருக்கும் லோ கான்டக்ட் கல்ச்சர் துல்லியமான செய்தி பரிமாற்றத்தை நம்புகிறது இதில் ஒரு செய்திக்கு ஒரு அர்த்தம் மட்டும் இருக்கும் செய்தியை டி கோட் செய்யும்போது பின்னணியில் உள்ள சொல்லப்படாத விஷயங்களில் தாக்கம் இருக்காது இந்த லோ காண்டாக்ட் பரிமாற்றம் சட்ட ரீதியாகவே நடக்கும் இதனைப் புரிந்து கொள்வதற்கு குழப்பங்கள் இருக்காது இருக்கு ஹால் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியை உதாரணமாக கொள்கிறார் சமுதாயத்தில் ஒருவர் வகிக்கக்கூடிய அந்தஸ்தை பொருத்தே அவர் அந்த சமுதாயத்தை முழுமையாக அறிந்தவராக இல்லையா என்பதை நம்மால் பார்க்க முடியும் நாம் இதற்கு முன் செய்த கலந்துரையாடலில் பார்த்ததுபோல சொல்லிலா பரிமாற்றத்தின் ஒரு அம்சத்தை வைத்து மட்டுமே அதன் இறுதி அர்த்தத்தை தீர்மானிக்க முடியாது ஆனால் அது ஓரளவிற்கு நேர்மறை குறிப்பாக இருக்கும் ஹால் ஹய் மற்றும் லோ கல்ச்சர் உடைய அம்சங்களை விளக்குகிறார் அது இடைவெளி அமைக்கும் பொழுது பயனுடையதாக இருக்கும் மேலும் இந்நாட்களில் ஆர்க்கிடெக்சர் மற்றும் இன்டீரியர் டிசைன் ஆகியவற்றிற்கும் இவைகள் பொருந்தும் மேலும் வெப் பேஜ் கலாச்சார மாறுதலுக்கு ஏற்றவாறு எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்பதற்கு உதவுகிறது மேலும் நமக்கு காலம் குறித்த புரிதலுக்கு உதவுகிறது நம்முடைய தகவல் பரிமாற்றத்தில் காலம் ஒரு வண்ணம் உடையதாக பல வண்ணம் உடையதா ஆம் கலந்துரையாடும் போது காலம் குறித்தபல அம்சங்களை பயன்படுத்துகிறோமா இவ்வாறாக பிராக்சேமிக்ஸ் பற்றிய முக்கியத்துவம் இன்றைய நாட்களில் அதிகரித்துள்ளது இந்த விவாதத்தின் தொடர்ச்சியாக நாம் லோ கான்டக்ட் கம்யூனிகேஷன் வெளிப்படையாகவும் உண்மையாகும் உள்ளதைப் பார்க்கிறோம் அதில் குறிப்பிட்ட பிராக்சேமிக்ஸ் இடைவெளி கடைபிடிக்கப்படுகின்றது அதே சமயத்தில் அது நேரிடையாகஇல்லை மேலும் லோ கான்டெக்ட் பற்றிய மற்ற விமர்சனங்களும் உள்ளன மரியாதையின்றி எதிலும் பின்னால் உள்ள அர்த்தத்தை பார்ப்பதில்லை இது மேலும் அனுபவம் இன்றி மிகவும் துரிதமாக உள்ளது எனலாம் அதே சமயத்தில் லோ கான்டெக்ட் கம்யூனிகேஷன் வெளிப்படையாகவும் உண்மையானதாகவும் இருப்பதாக நம்பப்படுகிறது நேரடியாகவும் அதிகாரப் பூர்வமாகவும் உள்ளது எனக் கூறலாம் ஆகையால் டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் பொதுவாக செய்திகளை அழைப்பதாகவும் மரியாதை இன்றி நம்பகத்தன்மை இல்லாமல் மிகவும் முறையாகவே மற்றும் மிகவும் தாமதமாகவே இருப்பதாக கூறப்படுகிறது பல கலாச்சார சூழலில் மற்றும் ஹய் கான்டக்ட் கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை இந்த வருடம் குறிப்பிடுகிறது இடம் பற்றிய தகவல்கள் மிகவும் அவசியமானது எந்த கலாச்சார சூழலில் இருந்து ஒருவர் பேசுகிறார் என்பதைப் பொருத்து குறிப்பாக என்ன சொல்ல வருகிறார் எப்படி அதன் அர்த்தங்களை புரிய வேண்டும் என்பதை அறிய முடியும் இவ்வாறாக நாம் வேலை செய்யும் இடங்களில் செய்திகளை பரிமாறும்போது எந்தவிதமான எதிர்பார்ப்பு மக்களிடம் உள்ளது நாம் சொல்லக்கூடிய விதம் எந்தவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற விஷயத்தில் சிந்திக்க வழிவகுக்கும் நாம் இந்த ஒவ்வொரு அணுகுமுறையிலும் ஒருபலம் இருப்பதை உணர முடியும் இந்த குறிப்பிட்ட வீடியோ ஹய் மேலும் லோ கான்டக்ட் கலாச்சாரம் பற்றிய சுவாரசியமான விளக்கங்கள் அடங்கியிருக்கின்றன இதை நீங்கள் பிறகு பாருங்கள் ஹய் மற்றும் லோ கான்டெக்ட் கல்ச்சர் என்பது என்ன லோ கான்டெக்ட் கல்ச்சரில் மக்கள் தாங்கள் கூற வருவது நேரடியாக பேசுவர் அதில் நிறைய விஷயங்களும் இருக்கும் ஹய் கான்டக்ட் கல்ச்சர் என்பது என்ன ஹய் கான்டக்ட் கல்ச்சர் என்பது நெடுநாள் உறவின் அடிப்படையில் இருக்கும் அது முறையாக இருக்கும் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் அதில் உடல்மொழியும் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஹய் மற்றும் லோ கான்டெக்ட் கல்ச்சருக்கு சில உதாரணங்கள் இங்கு ஹய் மற்றும் லோ கான்டெக்ட் கல்ச்சருக்கு இடையே உள்ள முரண்பாடுகளை பார்க்கலாம் பிரெஞ்சு மக்கள் தங்கள் அறிவு திறமையை ஜெர்மானியர்கள் வெளியே பார்ப்பதை வைத்து அவமதிக்கின்றனர் என்பர் ஆனால் ஜெர்மானியர்கள் பிரெஞ்சு மேனேஜர்கள் தங்களுக்கு எந்தவிதமான வழிகாட்டுதலும் செய்யவில்லை என்பார்கள் இங்கே ஹய் கான்டெக்ட் கல்ச்சருக்கு ஒரு உதாரணம் சைனாவில் விருந்தினர்களுக்கு குறைவாக உணவு பரிமாறும் பழக்கம் உள்ளது அந்த உறவினர் மேலும் வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்பதை விரும்புவார்கள் அவ்வாறு கேட்பது தங்களுக்கு கிடைத்த பாராட்டு களாக நினைப்பார்கள் உணவு நன்றாக இல்லை என்றாலும் குறைவாக சாப்பிட்டபின் நிறுத்த முடியும் லோ கான்டெக்ட் கல்ச்சருக்குஒரு உதாரணம் சொந்தமாக முயல்வதுதான் பிசினஸ் மேலும் நன்றாக முன்னேற வழிவகுக்கும் பிசினஸ் கல்ச்சர் ஹய் கான்டெக்ட் கல்ச்சருக்கு ஒரு சம்பவம் உதாரணமாக சைனீஸ் மக்கள் ஸ்டேட்டஸ் பற்றி கவனமாக இருப்பார்கள் ஏனென்றால் அது தங்களுக்கு மற்றவர்கள் கொடுக்கும் மரியாதையை தீர்மானிக்கிறது ஜெர்மனியில் உள்ளது போல லோ கான்டக்ட் கல்ச்சரில் ஸ்டேட்டஸ் பற்றி கவலைப்படமாட்டார்கள் அவர்கள் கடின உழைப்பையும் திறமைகளையும் தான் மதிப்பார்கள் அங்கு ஒரு சூப்பர்வைசர்ருக்குஅவரிடம் வேலை பார்க்கும் ஒரு பணியாளரை விட உயர்ந்த ஸ்டேட்டஸ் கொடுப்பதில்லை அவர் தன்னிடம் வேலை செய்கிறார் என்பதால் எந்த விதத்திலும் தாழ்ந்தவர் அல்ல என சூப்பர்வைசர் நினைப்பார் மேலும் பணியாளர் கடினமாக உழைத்தால் சூப்பர்வைசர் அவரை தனக்கு சமமாக நடத்துவார் இந்த அடிப்படை புரிதலுடன் ஸ்பேசியல் பொருளில் கலாச்சார மாறுபாடுகளை பார்க்கப்போகிறோம் நாம் நான்கு அடிப்படை ஜோன்களை இன் டிமேட் பர்சனல் சோசியல் மற்றும் பப்ளிக் இதற்குமுன் பார்த்துவிட்டோம் எல்லா கலாச்சாரங்களிலும் இது பின்பற்றப்படுகிறது ஆனால் இடைவெளியின் அளவு கலாச்சாரத்தை பொருத்து மாறுபடுகிறது டேவிட் மசுமோட்டோ இதனை பல்வேறு உதாரணங்களை விளக்குகிறார் வாட்சன் மற்றும் கிரேவ் 1966ல் நடத்திய ஆராய்ச்சியை மேற்கொள்ள காட்டுகிறார் இதில் அரேபிய ஆண்கள் அமெரிக்க ஆண்களைவிட ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கின்றனர் என்று கூறுகிறார் அதே சமயத்தில் அரேபிய ஆண்கள் மோதல் போக்கை வெளிப்படுத்தக்கூடிய உடல் மொழி செயல்பாடுகளுடன் காணப்பட்டனர் கண்களை நேரடியாக பார்த்த னர் அவர்களின் குரல்கள் சத்தமாகஇருந்தது அவர் மேற்கோள் காட்டிய மற்றொரு ஆராய்ச்சி போட்சன் மற்றும் லார்சன் 1968ல் மேற்கொண்ட ஆராய்ச்சியாகும் அதில் நாம் லத்தின் அமெரிக்கர்கள் ஐரோப்பிய மாணவர்களைவிட நெருக்கமாக உரையாடுவதை கண்டார் இது பல்கலைக்கழக பின்னணியில் நடத்தப்பட்டது அவர் மேலும் Noesjirwan 1977 மற்றும் 1978ல் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் இருந்து மேற்கோள் காட்டினார் அதில் இத்தாலியர்கள் ஜெர்மானியர்கள் மற்றும் அமெரிக்கர்களை விட நெருங்கி உருவாகிறார்கள் என்பதை கண்டறிந்தார் டேவிட் மசுமோட்டோ உடைய மற்றொரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார் அதில் ஷூட்டர் தன்னுடைய 1976 ல் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் கொலம்பிய ர்கள் கோஸ்டா ரிக்க களைவிட நெருக்கமாக உருவாகிறார்கள் என்பதை கண்டுள்ளார் இதன் மூலம் கலாச்சார மாறுபாடுகளுக்கு ஏற்றார்போல வேறுபட்ட இடைவெளிகள் கடைப்பிடிக்கப்படுவது நமக்குள் பதிவாகியிருக்கிறது இந்த வரைபடம் ஆனது மேலும் எவ்வாறு மாறுபட்ட கலாச்சாரங்கள் ஒருவருக்கு ஒருவர் உறவாடும் போது இடைவெளி பற்றிய உணர்வு எவ்வாறு கலாச்சார மாறுபாடுகளை பொறுத்து வேறுபட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது மற்றொரு அம்சம் பிராக்சேமிக்ஸ் புரிதலில் முக்கியம் வாய்ந்தது இனம் பற்றிய விஷயங்கள் மேலும் சமுதாய அந்தஸ்திற்கு ஏற்ப புரிதலும் எவ்வாறு பிராக்சிமிடில் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்பதாகும் சமுதாயத்தில் ஒரு இனத்துக்கு உரிய இன குறியீடு மற்றும் இன உறவுகளுக்கிடையே உள்ள அதிகார உறவுகள் ஒரே இனத்திற்குள் அல்லது வெளியிலோ போன்ற விஷயங்களை இடைவெளி எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதாகும் நாம் கான்டக்ட் கல்ச்சர் எவ்வாறு சிறிய இடைவெளி பயன்படுத்துகிறது என்பதைப் பார்த்தோம் மாறாக நான் கான்டக்ட் கல்ச்சரில் நெருங்கி தொட்டு உறவாடுதல் எவ்வாறு தவிர்க்கப்படுகிறது என்பதையும் பார்த்தோம் இவைதான் கலாசார குறியீடுகள் மனிதர்கள் தங்களுடைய இளமைப் பருவத்திலேயே இவைகளைத் தெரிந்து கொள்கின்றனர் இந்தச் சமுதாய குறியீடுகளை குழந்தைகள் தங்களது மூன்று வயதிலேயே பதிவு செய்து கொள்கின்றனர் ஆகையால் இந்த சமுதாய கலாசார குறியீடுகள் நம்முடைய இடைவெளி பற்றிய விளக்கத்தை புரிய வைக்கின்றது அதே சமயத்தில் என்ன நடவடிக்கைகளையும் புரியவைக்கிறது இவைகளில் நம் மனதில் நிரந்தர பதிவாகி விடுகிறது இடம் குறித்த விஷயங்கள் நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய இட அளவு இடைவெளி குறித்து செய்திகளை உள்ளெடுத்து செல்கிறது உலகிலுள்ள பல்வேறு வகையான சமுதாயத்தில்வேறு வகையான நியமங்கள் உள்ளன இவைகள் ஆண் பெண் என இன வேறுபாட்டுக்கு ஏற்றார்போல இடைவெளியை நிர்ணயித்துள்ளனர் இந்தவிதமான கருத்துக்களை பற்றியதுதான் ஸ்பேஸ் ஜெண்டரைசேஷன் இனத்தின் அடிப்படையில் இடைவெளியில் மாறுபாடு குறிப்பாக பாரம்பரிய கலாச்சாரத்தில் இனத்திற்கு உரிய செயல்பாடுகள் பெரிதும் வேறுபட்டிருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் இனத்தை பொருத்து மக்கள் இடைவெளி பற்றிய விளக்கத்தை கூறுவர் சில ஆராய்ச்சிகள் Hispanics அவர்களை தொடர்ந்து ஐரோப்பியர்களும் அல்லது Caucasian தோற்றம்உடைய மக்களும் தங்களுடைய சுயமண்லத்தில் பெண்கள் ஊடுருவுகின்றன என்பதைப் கண்டு அஞ்சுவோம் தவறாக நினைப்பது இல்லை மத்திய கிழக்கு நாட்டு மக்கள் மற்றும் ஆப்பிரிக்கர்கள் பெண்கள் பர்சனல் ஜோனில் ஊடுருவுவதை பார்த்திருந்தனர் இது நம்முடைய பல்வேறு இடைவெளி பற்றிய புரிதலுக்கு உதவுகிறது கலாச்சாரத்தில் இனத்தில் ஏற்றார் போல செயல்பாடுகள் மாறுகின்றன இது ஸ்பேஸ் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் உணரப்பட்டது பிராக்சேமிக்ஸ் பற்றிய ஆண்களின் புரிதல் பெண்களின் புரிதல்களிலிருந்த மாறுபட்டிருக்கும் சில கலாச்சாரத்தில் பெண்கள் சமூக சூழல் விஷயத்தில் மற்ற பாலினத்தவர்கள் உறவாடும் போது மிகவும்உணர்ச்சிப்பூர்வமாக இருப்பார்கள் ஆகையால் எப்பொழுதெல்லாம் தங்களுடைய பர்சனல் பகுதிக்குள் எவரும் நுழைய வந்தால்அவற்றை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள் பொதுவாக இரு நபர்கள் கலந்துரையாட கூடிய சூழலில் நெருங்கிப் பழகுவது higher dominance என்பதை வெளிப்படுத்தும் இது ஆண்களின் உளவியல் குணங்களாகும் ஆகையால் இந்த வகையான ஒரே மாதிரியான செயல்பாடுகள் திடமாக இருக்கும் இந்த கலந்துரையாடலின் நோக்கம் இடைவெளி பற்றிய நமது புரிதலில் அதனை நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது எவ்வாறு கடைபிடிக்கிறோம் என்பது ஒரு கலாச்சாரத்தில் ஒரு இனத்தின் செயல்பாடுகளிலிருந்து வழி காட்டப்படுகிறது நாம் கலாச்சாரம் மற்றும் தனி நபர்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை உணர்வதன் மூலம் மக்களின் செயல்பாடுகளை நன்கு புரிந்துகொள்ள முடியும் இதனால் நாம் கருத்துக்களை சிறப்பாக பரிமாறிக்கொள்ள முடியும் ஏனென்றால் இது மற்றவரிடம் சிறந்த பச்சாதாபத்தை ஏற்படுத்தும் நாம் பிராக்சேமிக்ஸ் செயல்பாடுகளைப் புரிந்து கொள்ளும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்தக் கலாச்சார மாறுபாடுகளை ஒரே மாதிரியான கலாச்சார மாதிரி என இழிவாக பார்க்க படக்கூடாது ஹால் ஆரம்பத்தில் கூறியது போல பிராக்சேமிக்ஸ்கான்டெக்ட் புரிந்து கொள்வதற்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மற்றொரு விஷயம் பல்வேறு கோணங்கள் ஆகும் ஹால் பொருத்தமட்டில் பிராக்சேமேட் செயல்பாடுகள் எட்டு கோணங்களில் இருக்கிறது அவர் இந்த மனங்களில் வேறுபாடுகளை அடிப்படையில் சிஸ்டம் ஆப் நோடேஷன் ஆக உருவாக்கியுள்ளார் ஆகையால் இந்த கோணங்கள் ஆராய்ச்சி காரணத்திற்காக பொருத்தமான அளவுகளில் பதிவு செய்ய முடியும் இந்த சிஸ்டம் ஆராய்ச்சியாளர்களை கவனமாக பார்வையிடுவதற்கு வழிவகுக்கும் முதல் கோணம் என்று அவர் கூறுவது அங்க ஸ்திதி பால் அடையாளம் காணுதல் இது இனத்தின் அடிப்படையில் மக்கள் எடுக்கக்கூடிய அங்க ஸ்திதி பற்றியது அங்க ஸ்திதி பால் அடையாளம் காணுதற்கு கலாச்சாரம் முக்கிய பங்கு வகிக்கிறது அவர் எஸ் எப் பி ஆக்சிஸ் இரண்டாவது கோணமாக பார்க்கிறார் இது கலாச்சார குறியீடுகளால் குறிப்பிடப்படுகிறது மேலும் இது வயது இனம் அந்தஸ்து மற்றும் சமூக சூழல் உடன் தொடர்புடையது சொசியோ பூகள் மக்கள் ஒருவரை ஒருவர் வெளியே தள்ளி இடைவெளிகளை அமைப்பதை விவரிக்கிறது sociopetal space arrangementsஎன்பது மக்களை ஒருவர் ஒருவர் ஒன்றாக இழுத்து இடைவெளி அமைப்பதாகும் அவர் பேசக்கூடிய மூன்றாவது கோணம் கினேஷ் தட்டிக் காரணிகளுடன் தொடர்புடையது உடலின் பாகங்கள் செய்யும் அங்கஸ்திதி மேலும் பல்வேறு உடலின் பாகங்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை பார்க்கிறது இதற்கு நான்கு உதாரணங்கள் மூலம் உடலின் பல்வேறு பகுதிகள் எப்படி தொட்டுக் கொள்கின்றனர் என்பதை விளக்குகிறார் இதற்குப் பிறகு தொடுதல் குறியீடுகளை பற்றி பேசுகிறார் ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடும் போது அனுமதிக்கப்பட்ட தொடுதல் குறியீடுகளை பற்றி கூறுகிறார் மக்கள் எப்படி தொடுகிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு நேர இடைவெளியில் தொடுகிறார்கள் இது எதிர் எதிர்பாராதவிதமாக நடக்கிறதா அது எப்படி இருக்கிறது வெகுநேரம் தொட்டுக்கொண்டு இருக்கிறார்களா தடவிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிடித்துக்கொண்டு இருக்கிறார்களா இவைகளை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது அவர்கள் அசௌகரியத்தை உணர்கிறார்களா என்பதைப் பற்றியது ஆகையால் பொது சூழலில் ஒருவரை ஒருவர் தொடக்கூடிய அளவு அவர்களுடைய கலாச்சார புரிதலின் அடிப்படையில் உள்ளது எந்தெந்த பகுதிகள் எல்லாம் தொடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவை என்பதை கலாச்சாரம் தீர்மானிக்கிறது மேலும் இதைப்பற்றி கலந்துரையாடல் செய்வோம் குறிப்பாக haptics பற்றிய கலந்துரையாடலின்போது சில கலாச்சாரங்களில் தலைக்குமேல் தொடுவது அமங்கலமாக கருதப்படுகிறது அவர் பேசக்கூடிய ஐந்தாவது கோணம் ரெட்டி காம்பினேஷன்retinal combination ஆகும் இது பார்வையில் அளவு மற்றும் தன்மையைப் பொருத்ததாகும் கூர்மையான பார்வையா தெளிவான பார்வையா மேலோட்டமான பார்வையா அல்லது அலட்சியமான பார்வையா போன்றவைகளை பற்றியதாகும் நாம் பார்த்தல் முறைகளையும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அவைகள் ஆண் பெண் என இனத்திற்கு ஏற்றாற்போல் அதிகார வரம்பிற்கு ஏற்றாற்போல் அமையும் இவர் பிறகு உஷ்ணம் மோப்பம் சம்பந்தப்பட்ட குறியீடுகளைப் பற்றி பேசுகிறார் இவைகள் ஒருவருக்கு ஒருவர் நெருங்கி பழகும் போது உணர முடியும் மோப்பக் குறியீடு என்பது வாசனை மூலம் நாம் வெளிப்படுத்தக்கூடிய செய்தியாகும் நம் உடலில் பல வகையான வாசனை திரவங்களை பயன்படுத்துகிறோம் இதுவும் கலாச்சாரம் தொடர்புடையது தான் சில கலாச்சாரத்தில் சில வகையான வாசனை திரவியங்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக இருக்கும் சில வாசனைகள் அந்த சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாத தாக இருக்கும் நாம் இறுதியாக பார்க்கப்போவது குரலின் தன்மையை பற்றியது இது தொலைவு உறவு மற்றும் பேசக் கூடிய விஷயம் பொறுத்து அமையும் இதில் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றும் வேறு விஷயங்களும் உள்ளன இங்கு சிஸ்டங்கள் மற்றும் கோணங்கள் எல்லாம் உயிரியலின் அடிப்படையில் உள்ளது மேலும் இவைகளில் உயிரிகளின் உடற்கூறுகளின் தன்மையிலும் வேரூன்றி இருக்கும் நாம் பார்த்த இதயத்து காரணிகளும் பிராக்சேமிக்ஸ் செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு சமமான முக்கியத்துவம் பெறவில்லை இதில் அனைத்து காரணிகளும் புரிவதற்கு சிரமமாக இருப்பதில்லை உதாரணமாக பார்வை வெளிப்படுத்தக்கூடிய அர்த்தங்கள் உடலின் உஷ்ணம் மற்றும் மோப்பம் வெளிப்படுத்தக்கூடிய அர்த்தங்களை புரிவதை விட சிரமமாக இருக்கும் இவ்வாறாக பல கோணங்களை கலந்துரையாடல் செய்தபின் அவர் இடைவெளி பற்றியஅடிப்படை ஜோன்கள் பற்றிய பொதுவான உலகளாவிய புரிதல்கள் இருக்கிறது என்கிறார் ஆனால் இந்த பெண்கள் குறித்த குறிப்பிட்ட அதில் நடவடிக்கைகள் கலாச்சார பாரம்பரியம் அடிப்படையில் விளக்குதல் பற்றி கூறுகிறார் இதன் மூலம் ஹால் தொடர்ச்சியாக பிராக்சிமிடி புரிதலுக்கு கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார் பிராக்சேமிக்ஸ் உடன் நெருங்கிய தொடர்புடைய மற்றொரு அம்சம் நாம் நம்மைச் சுற்றி உள்ள இடைவெளியை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைப் பற்றியது இது பிராக்சேமிக்ஸ் பற்றி நம்முடைய ஆழ்மனத்தின் புரிதல்களை வெளிப்படுத்தும் நம்மில் பலருக்கு பிராக்சிமிடி நடவடிக்கைகள் பற்றிய விதிமுறைகள் கலாச்சாரத்தினால் வழி காட்டப்படுகிறது என்பது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாம் இந்த வழிமுறைகளை எப்போதெல்லாம் விதிமீறல்கள் உள்ளதோ அப்போதெல்லாம்தீவிரமாக கவனிப்போம் நாம் வெளிநாட்டிற்கு செல்லும்போது அங்கே கடைபிடிக்கக் கூடிய மாறுபட்ட இடைவெளிகளை எதுவரை முடியுமோ அதுவரை கடைபிடிப்போம் கலாச்சார இடைவெளி உறவுகளின் தன்மையைப் பற்றி விரிவாக எடுத்துச் சொல்லும் இங்கே Kathryn Sorrell கூறிய ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர் நம்முடைய பர்சனல் பகுதிக்கு எவராவது வரும்போது இங்கே என்ன நடக்கிறது என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் ஆகையால் நம்மால் நம்முடைய கலாச்சார லென்சுகள் வித்தியாச படுவதால் தவறான புரிதல்கள் ஏற்படும் என்பதை எளிதாக பார்க்க முடிகிறது பிராக்சேமிக்ஸ் பற்றிய புரிதலில்கலாச்சார மாறுபாடுகளை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றால் தவறான புரிதல்கள் ஏற்படும் நம்முடைய பிராக்சிமிடி பற்றிய குறிப்புகளில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இடங்களை முறையான மற்றும் முறையற்ற சூழலில் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதைப் பற்றியது எவ்வாறு இடைவெளி பயன்பாடுகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது அதுபோல கலாச்சார மாறுபாடுகளை அறிவதும் அவசியமானது நாம் சாதாரணமாக இடைவெளியை புரிந்துகொள்ள மூன்று அடிப்படையான புரிதல்கள் வழிகாட்டும் எனலாம் இடைவெளியை பற்றிய கலாச்சாரப் புரிதல் உதாரணமாக பெரிய அறையாக இருந்தாலும் குறைவாக பர்னிச்சர் பயன்படுத்தினால் அந்த அறை வசதியானதாக தோன்றும் அதே சமயத்தில் வெளிப்படையான கலாச்சாரத்தில் உள்ள நபருக்கு அந்த அறை பெருமையாகத் தெரியலாம் ஆராய்ச்சியாளர்கள் இடைவெளியை மூன்று வகையாகப் பிரிக்கிறார்கள் அவைகள் நிலையான அம்சங்கள் கொண்ட இடைவெளி fixed feature space பாதி நிலையான அம்சங்கள் கொண்ட இடைவெளி semi fixed feature space மற்றும் நிலையற்ற அம்சங்கள் கொண்ட இடைவெளி non fixed feature space பாதி நிலையான அம்சங்கள் கொண்ட இடைவெளி semi fixed feature space என்பது பிராக்சேமிக்ஸ் மற்றும் கலாச்சாரம் பற்றிய பல்வேறு வகையான புரிதலின் அதிகப்படியான தாக்குதல்கள் இவற்றில் இருப்பதை பார்க்கலாம் உதாரணமாக sociofugal மற்றும் sociopetal இடைவெளியை பற்றிய புரிதலில் பாதி நிலையான அம்சங்கள்அதிகமாக இருக்கும் நிலையான அம்சங்கள் கொண்ட இடைவெளி fixed feature space என்பது நமக்கு கொடுக்கப் அவைகளில் நிரந்தரமானவை விஷயங்களை குறிக்கும் உதாரணமாக சுபேர் மற்றும் எல்லைகள் நிலையான அம்சங்கள் கொண்ட இடைவெளி fixed feature space என்பது நாம் அலுவலகக் கட்டிடங்கள் அல்லது பள்ளி கட்டிடங்கள் மால் கட்டிடங்கள் இடங்கள் மேலும் பொதுவாக பொழுதுபோக்கு கட்டிடங்கள் இவைகளை அமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகையால் நாம் நிலையான அம்சங்கள் கொண்ட இடைவெளி fixed feature space பற்றிய தோற்ற விபரங்களை நம்முடைய இளமையான காலத்தில் மனதில் பதிவு செய்கிறோம் இதற்காக ஹால் பயன்படுத்தக்கூடிய உலகம் Skinnerian reinforcement procedure ஆகும் இப்போது Skinner reinforcement procedureஎன்பது என்ன Skinner என்பவர் மோட்டிவேஷனல் தியரியை கொடுத்த ஒரு சிறந்த நடத்தை அறிவியல் அறிஞர் இவர் வலுவூட்டல் என்பது reinforcement மக்களை கட்டாயப்படுத்தி ஒரு வழக்கத்தை பின் பற்ற வைக்கும் இது ஒரு தண்டனை போன்றது இதில் சரியான நடத்தைகள் பாராட்டப்படுகின்றன சரியில்லாத நடத்தைகள் கடுமையாக தண்டிக்கப்படுகின்றன ஆகையால் Skinnerian வலுவூட்டல் முறையின் மூலம் குழந்தைகள் எல்லாம் நிலையான அம்சங்கள் கொண்ட இடைவெளி fixed feature space முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கின்றனர் என்றார் இரண்டாவதாக பாதி நிலையான அம்சங்கள் கொண்ட இடைவெளி semi fixed feature space ஆகும் பாதி நிலையான அம்சங்கள் கொண்ட இடைவெளி என்பது நகரும் தன்மை உள்ள தடுப்புகளை கொண்டு அமைக்கப்படுவது உதாரணமாக திரைகள் க்ரீம்கள் மற்றும் பர்னிச்சர் களும் ஆகும் இவைகளில் நிறங்களும் அடங்கும் ஆகையால் பல்வேறு விதங்களில் எல்லைகள் குறிக்கப்படுகிறது அது ஒரு அமைப்பு எவ்வாறு விவரிக்கப்படுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நாம் ஒரு அறைக்குள் நுழையும் போது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அறையை பற்றிய எண்ணம் நமக்கு பதிவாகிறது பர்னிச்சர் அமைக்கப்பட்டிருக்கிறது விதத்தை வைத்தே என்ன கூறுகிறார்கள் என்பதை உணர முடியும் அந்த இடம் கண்டிப்புடன் இருக்கிறதா அல்லது நட்பு ரீதியாக இருக்கிறதா அந்த அலுவலக இடைவெளியை வைத்து உடனடியாக நாம் புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக வலப்பக்க மூலையில் உள்ள புகைப்படத்தை பார்த்தீர்களானால் அது வெளிப்படையாக மற்றும் நட்பாக இருப்பது நமக்குத் தெரியும் சில அலுவலக இடைவெளி அமைப்புகள் நாம் ஓட்டிக்கொண்டு இருப்பார் இருப்பது போல் தோன்றும் நிலையற்ற அம்சங்கள் கொண்ட இடைவெளி non fixed feature space என்பதுஒரு முறைக்கு உட்படாது மேலும் எப்பொழுதெல்லாம் ஒரு நபர் தன்னுடைய இடைவெளியை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள் அப்போதெல்லாம் மாறும் தன்மை உடையதாக இருக்கும் இது ஒருவருக்கொருவர் கலந்துரையாடும் போது அவரே அறியாமல்கடைபிடிக்கப்படும் இடைவெளியாகும் மேலும் ஒருவர் தேர்வு செய்யக்கூடிய நிலை அவர்களை சுற்றி அவர்கள் வைக்கக்கூடிய பொருள்களை வைத்து அவர்கள் பற்றிய செய்திகளை அறியலாம் ஆகையால் நீங்கள் இதனை கவனித்திருக்க முடியும் நாம் ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும்போது குறிப்பாக நாம் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அதற்குரிய இடத்தை மட்டும் நாம் ஆக்கிரமிக்கவில்லை நம் கண்ணுக்குத் தெரியாத குமிழி நம்மைச் சுற்றி அந்த இடத்தை ஆக்கிரமித்துள்ளது நம்மைச் சுற்றி அழகு பொருளையோ அல்லது மற்ற பொருட்களையோ வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த ஆக்கிரமிப்பு காண ஆசையை வெளிப்படுத்துகிறது எவரும் நமக்கு முன்னால் உள்ள பைல்லையோ அல்லது டீக்கப்பைய்யோ நம்மை நோக்கி தள்ளினால் அவர்கள் விதியை மீறிவிட்டார் போல் நினைப்போம் ஆகையால் எப்பொழுதெல்லாம் நாம் விரும்பாத சத்தம் முறைத்தல் அல்லது மனம் வருகிறதோ அப்போதெல்லாம் நமக்கு உரிய இடத்தை ஆக்கிரமித்து உள்ளது போல உணர்கிறோம் ஆகையால் இதுபோல நிலையற்ற அம்சங்கள் கொண்ட இடைவெளி non fixed feature space மனம் சம்பந்தப்பட்டது இதுவும் ஒரு முக்கியமான பகுதி ஏனென்றால் இது நம்முடைய பணி திறனில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இதுவும் ஒரு நிலையற்ற அம்சங்கள் கொண்ட இடைவெளி non fixed feature space பற்றிய புரிதல் ஆகும் இது நம்மைச் சுற்றி நாம் அமைத்திருக்கும் பகுதிகளாகும் இதை நாம் நம்முடைய பகுதி என பார்க்கிறோம் பிராக்சேமிக்ஸ் ஆர்க்கிடெக்சர் டிசைனுக்கு உதவியாக இருக்கும் நம்முடைய fixed space பற்றிய கலந்துரையாடலில் ஒரு குறிப்பிட்ட ஆர்கிடெக்சர் அது டிசைன் ஒரு குறிப்பிட்ட செய்தியை வெளிப்படுத்துகிறது என்பதை பார்ப்போம் இது ஒரு மௌன மொழியாகும் இதைப்போல மக்களின் தான் பதில் கூற வருவதை தங்களுடைய எண்ணங்களை உணர்வுகளை தீர்ப்புகளை மௌனமாக வெளிப்படுத்துவதை காணமுடிகிறது இதற்கு சிறந்த உதாரணம் நவீனமயமாக்கல் ஆகும் இதில் பொருத்தமான ஆர்க்கிடெக்சர் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது 2 social structure இடையே இடைவெளி அமைப்புகள் சூழ்நிலையை வடிவமைப்பது மேலும் மனிதர்கள் இடையே இடைவெளியை உருவாக்குவது ஆர்கிடெக்சர் பிளானிங் சவாலாக உள்ளது மக்கள் இதற்கு பதில் வழங்கும் விதமும் சுவாரஸ்யமாக உள்ளது உதாரணமாக ஆராய்ச்சியாளர்கள் அமெரிக்காவை பார்வையிடச் சென்ற ஜெர்மன் வியாபாரிகள் அமெரிக்காவில் வணிக நிறுவனங்கள் கதவு மற்றும் அலுவலகங்களின் கதவுகள் திறந்த நிலையில் இருப்பதை பார்த்து மிகவும் தளர்வான மனப்பாங்கில் இருப்பதாக நினைத்தனர் அதில் மேலும் வியாபாரத்திற்கு ஏற்பு இல்லாதது என நினைக்கும் அவர்கள் இவ்வாறு அமெரிக்காவில் ஆர்க்கிடெக்சர் இருக்கும் திறந்த மனோபாவத்தை விரும்பவில்லை மேலும் அமெரிக்கர்கள் ஜெர்மனியிலுள்ள பாரம்பரிய அலுவலகங்களை பார்வையிடச் சென்றபோது அங்கேயே கதவுகள் மூடிய நிலையில் இருப்பதை பார்க்கிறார்கள் அமெரிக்கர்கள் இதனை ஒரு ரகசிய செயல்பாடு அல்லது ஒரு சதித் திட்டமோ நிகழக்கூடிய வகையில் இருப்பதாக பார்க்கின்றனர் ஆகையால் உங்களால் கலாச்சாரத்தின் அடிப்படையில் பிராக்சேமிக்ஸ் ஏவ்வாறு செய்திகளை வெளிப்படுத்தி புரிதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்க்க முடிகிறது இன்டீரியர் இல் ஸ்பேஸ் டிசைன் என்பதை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பது முக்கியமான விஷயம் மக்கள் கடைப்பிடிக்க விரும்பும் சமுதாயம் மற்றும் கலாச்சார இடைவெளி இந்த ஸ்பேஸ் டிசைனில் வெளிப்படும் கலாச்சார மாற்றம் இந்த பேஸ் டிசைனிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போது தனிநபர் வேலை செய்யக்கூடிய கலாச்சாரத்திலிருந்து குழுவாக வேலை செய்யக்கூடிய கலாச்சாரம் உருவாகியிருக்கிறது கடந்த காலங்களில் அலுவலகங்களில் நிரந்தரமாக தனிநபர் வேலை செய்ய Desk போடப்பட்டிருக்கும் ஆனால் இப்பொழுது ஸ்மார்ட் ஆபீஸ் ட்ரெண்ட்க்கு ஏற்றவாறு வேலைக்கு ஏற்றவாறு குழுக்களில் தேவைக்கேற்ப மாற்றியமைப்பதற்கு வசதியாக வடிவமைக்கின்றன ஆகையால் ஸ்பேஸ் என்பது நிரந்த நிரந்தரமானது இல்லை தேவைக்கு ஏற்ப பணியிடங்களில் மாற்றியமைக்கப்படுகிறது ஆனால் நிரந்தர இடைவெளியில் பணியாற்றியவர்கள் நிரந்தரமற்ற இடைவெளி பகுதிகளில் பணியாற்ற விரும்பமாட்டார்கள் நிறுவனங்களுக்கு தங்கள் வேலைகளை பகிர்ந்து அளிப்பதற்கு ஏற்றவாறு அலுவலக அமைப்பு தேவைப்படுகிறது அதே சமயத்தில் தனிநபர் இடைவெளியை மதிக்க வேண்டும் ஆகையால் திறந்த வெளிகளில் acoustic isolation என்பதற்கு இடங்களை ஒதுக்குவது அவசியமாகிறது அதை தனிநபர் கூடிய பகுதி எனவும் கூறலாம் நமது பகுதியைப் பற்றிய புரிதல்களுடன் பிராக்சேமிக்ஸ் இன் நான்கு மண்டலங்கள் அதிக தொடர்புடையதாக இருக்கின்றது அங்கு முதன்மையாக நான் அறிந்த உடலில் பகுதி அதாவது குமிழி நம்மைச் சுற்றி இருக்கிறது பிறகு அங்கு ஒரு முதன்மைப் பகுதி உள்ளது அது நமக்கு சொந்தமானது அது நமது வீடு அல்லது காரக இருக்கலாம் இதற்கு அடுத்து secondary territoryஎன்று ஒன்று உள்ளது இதற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் ஏனென்றால் அது நாம் பணிபுரியக்கூடிய அலுவலக பகுதியாக இருக்கலாம் அல்லது ஒரு படியாக இருக்கலாம் இதில் கடைசியாக இருப்பது public territory ஆகும் இது ஒரு திறந்த வெளியை ஆகையால் இடைவெளிகள் பொதுவாக நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது நம்மைச் சுற்றி நன்கு குறிக்கப்பட்டஇடைவெளி இருக்கும் போது அடையாள கட்டுப்பாட்டு உணர்வும் சுதந்திரத் தன்மையும் உணரலாம் மக்கள் தங்களைச் சுற்றி எல்லைகளை குறித்து வைத்திருப்பதைப் பார்க்கலாம் அபி அவர்கள் அவர்களின் உறவு பற்றியும் சமூகத்தில் அவரது அந்தஸ்தை பற்றியும் இன்னும் பிற செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் நீங்கள் நிறைய நபர்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலக பகுதியை பார்த்திருப்பீர்கள் அங்கு மிகவும் தாழ்வான தடுப்புகள் கண்ணாடிகளை பயன்படுத்தி போடப் பட்டிருப்பதைப் பார்த்து இருப்பீர்கள் அந்தத் தடுப்புகள் ஒருவருடைய பகுதியை தெளிவாக காட்டும் அதில் ஒருவருடைய இட உரிமை இருப்பதை நம்மால் உணர முடியும் உணவு விடுதிகளில் மேஜைகள் அமைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிக நபர்களுக்கு உள்ளதா என்பதைக் கூற இயலும் ஹோட்டல் ஓனர் மேஜையில் ketchup bottles மற்றும்salt shaker போன்ற சிறிய பொருட்களை வைத்து அது இரு இருவர்களுக்கான பகுதி என்பதை பிரித்து காட்டுவார்கள் அதே சமயத்தில் அமர்கிறார்கள் நண்பர்கள் என்றால் அப்பொருள்கள் அகற்றப்படும் இதுபோல நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் உங்கள் மேஜையில் உள்ள சிறு பொருளையோ அல்லது ketchup bottle ஐ நகர்த்தி வையுங்கள் சிறிது நேரம் கழித்து உங்கள் எதிரே அமர்ந்திருக்கும் நபர் அதனை உங்கள் பகுதியை நோக்கி தள்ளுவதை காணலாம் நீங்கள் மீண்டும் அதை செய்தால் பதிலுக்கு பிராக்சேமிக்ஸ் பற்றிய புரிதல்கள் இருந்தாலும் அவரும் அவ்வாறே செய்வார் விரைவில் அது tug of war போல காணப்படும் மக்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக் கொண்டிருப்பர் ஆகையால் அது ஒரு அதிகார வெளிப்பாடு பற்றியதாகும் அது ஒரு உறவை பற்றியதாகும் உங்களால் அதில் ஒன்றைப் பார்க்க முடியும் நீங்கள் ஒரு கான்பரன்சில் இரண்டு நாட்களில் பங்கேற்கிறார்கள் என்றால் மக்கள் தாங்கள் அமர்ந்த இருக்கை இல்மறுபடியும் அமர்வதை பார்க்கலாம் ஏனென்றால் அவர்கள் ஆழ்மனதில் அந்த இருக்கை உடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விட்டனர் ஆகவே communication ல் இந்தப் பகுதியைப் புரிந்து கொள்ள பிராக்சிமிடி பற்றிய புரிதல் முக்கியமானது இருக்கைகளை அமைப்பதும் கூட பிராக்சேமிக்ஸ் நடத்தை திட்டம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மையப்பகுதியில் அமர்ந்திருப்பது தன்னிச்சையாக அதிகார வெளிப்பாட்டை குறிக்கும் குழு கலந்துரையாடல் நான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நாம் கலந்து கொள்ளும் விதம் உள்ளது மதியத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை அடக்க வேண்டும் என நினைப்பவர் மேலும் அந்த நபருடைய தலைமைப் பண்பு பார்க்கக் கூடிய தன்மை மற்றவர் பார்க்கும் விதத்திலும் உள்ளது பிராக்சேமிக்ஸ் கலாச்சாரத்தின் செயல்பாடுகளை மேடைகள் தியேட்டர்களில் மற்றும் சினிமா கூடங்களில் இருக்கைகள் அமைக்கப்பட்டு இருக்கும் முறைகளிலிருந்து புரிந்து கொள்ளலாம் மேலும் கதாபாத்திரங்களையும் பொருட்களையும் மக்கள் தேர்வு செய்யக்கூடிய முறையில் பிராக்சேமிக்ஸ் பற்றிய நம்முடைய கலாச்சார புரிதல் வெளிப்படுகிறது ஆகையால் நாம் நமது கலந்துரையாடலை இன்று நிறைவு செய்கிறோம் நாம் கடந்து இரு தொகுப்புகள் பார்த்த அனேகமான விஷயங்கள் மீண்டும் சொல்லிலா பரிமாற்றத்தில் மற்ற பகுதிகளை பார்க்கும்போது மீண்டும் பார்க்கலாம் சொல்லிலா பரிமாற்றத்தில் எதையும் நாம் தனியாக பார்க்க முடியாது அடுத்த தொகுப்பில் oculesics பார்க்கவிருக்கிறோம் பார்வையின் மொழியாகும் அனைவருக்கும் நன்றி